ஃப்பிராக்சர் டஃப்னஸில் மெட்டிரியலின் அனிசோட்ரோபி மெட்டிரியலின் அனிசோட்ரோபியை பற்றி மெட்டிரியல் டெஸ்டிங்கின் போது கூட உரையாடப்பட்டதை நான் முன்னரே ஃப்பிராக்சர் இயக்கவியலில் குறிப்பிட்டுள்ளேன் பிளேட் ஸ்டாக்கிலிருந்து ஒரு ஸ்பேசிமெனை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதை நான் ஏற்கனவே காண்பித்திருந்தேன் L T மற்றும் S திசைகளில் தன்மைகள் எவ்வாறு மாறுகின்றன என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் எனவே நீங்கள் வெவ்வேறு நோக்குநிலை கொண்ட கிராக்கான ஸ்பேசிமென்களை S எடுத்து பிராக்சரின் கடினத்தன்மையை சரியான முறையில் கண்டுபிடிப்பீர்கள் TL TS LT LS ST அல்லது SL இவற்றில் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் முதல் இரண்டை மட்டுமே வரையவும் மீதமுள்ளவற்றை அட்டவணைலிருந்து நிரப்பவும் நான் உங்களிடம் கேட்டேன் நீங்கள் அதை செய்துள்ளீர்கள் என்று நம்புகிறேன் குறிப்பாக உங்களிடம் மேற்பரப்பில் கிராக் இருக்கும்போது L D மற்றும் S திசையின் செயல்பாடான தன்மை மாறுபாடு பார்ட் த்ரூ கிராக்காக எவ்வாறு பரப்புகிறது என்பதைப் பாதிக்கும் T திசைக்கான கடினத்தன்மையின் மதிப்புகள் L T திசையை விட 30 முதல் 60 சதவீதம் குறைவாக இருக்கலாம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் எனவே ஒரு பார்ட் த்ரூ கிராக் விஷயத்தில் இந்த மாறுபாடுகள் உங்களுக்குத் தெரியாவிட்டால் வளர்ச்சியை தவறாக கணித்து விடுவீர்கள் உண்மையில் பிராக்சர் கடினத்தன்மை சோதனை தொடர்பான பிற பொருத்தமான தர நிலைகள் என்ன என்பதையும் நாங்கள் கவனித்தோம் இப்போது நாம் என்ன செய்வோம் பிராக்சர் கடினத்தன்மையின் மாதிரி மதிப்புகளையும் பார்ப்போம் நாம் மூன்று ஸ்பேசிமென்களுக்கு எழுதலாம் கொடுக்கப்பட்ட மெட்டிரியல் என்னிடம் உள்ளது இது பல்வேறு செயல்முறைகளால் பெறப்பட்ட மெட்டிரியல் உங்களுக்கு யில்ட் ஸ்ட்ரெந்த் MPa இல் உள்ளது மற்றும் ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டரை MPa √m ஆக எடுக்கபட்டு இருக்கிறது எனவே நீங்கள் பார்த்தால் நாங்கள் மிகவும் அதிக வலிமை கொண்ட உலோகக் கலவைகளைப் பற்றி பேசுகிறோம் பட்டியலில் யில்ட் ஸ்ட்ரெந்த் மிகக் குறைந்த மதிப்பான 1280 MPa இல் மாறுகிறதை நீங்கள் காண்கிறீர்கள் இது குறைந்தபட்சம் இந்த பக்கத்தில் 1785 வரை செல்லும் எஃகு பல்வேறு வகைகள் உண்டு எஃகு 4340 க்கு யில்ட் ஸ்ட்ரெந்த் 1495 முதல் 1640 MPa வரை மேலும் KIC 50 முதல் 63 MPa √m ஆக வழங்கப்படுகிறது மரேஜிங் ஸ்டீலும் மிக முக்கியம் எனவே யில்ட் ஸ்ட்ரெந்த் 1785 MPa ஆக இருக்கும்போது மற்ற எஃகுக்காக நீங்கள் எழுதலாம் அந்த எஃகுக்கு KIC 88 முதல் 97 MPa √m ஆக தீர்மானிக்கப்படுகிறது இது உங்களுக்கு ஒரு சாரத்தை தருகிறது நீங்கள் உண்மையில் அதிக வலிமை கொண்ட உலோகக் கலவைகளைப் பற்றி பேசுகிறீர்கள் எஃகு விஷயத்தில் பிராக்சர் கடினத்தன்மையின் பொதுவான மாறுபாடு என்ன இந்த ஸ்லைடில் உங்களிடம் அலுமினியம் உள்ளது இந்த இரண்டு உலோகக்கலவைகளை மீண்டும் பார்ப்போம் இங்கே மீண்டும் நீங்கள் காணலாம் குறைந்தபட்ச யில்ட் ஸ்ட்ரெந்த் 345 MPa போன்றது இதற்கு கீழே உள்ள எந்தவொரு மெட்டிரியல் பற்றியும் நீங்கள் பேசவில்லை மேலும் 2014 அலுமினியத்திற்கு யில்ட் வலிமை 435 முதல் 470 MPa வரை இருக்கும் பிராக்சர் கடினத்தன்மை எஃகை விட மிகவும் குறைவாக உள்ளது உங்களிடம் இது 23 முதல் 27 MPa √m வரை மட்டுமே உள்ளது எனவே அறிவாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் அலுமினியத்துடன் ஒப்பிடுகையில் எஃகுக்கான பிராக்சர் கடினத்தன்மை மிகவும் அதிகம் எனவே நீங்கள் அலுமினியத்தின் மற்றொரு வகையை எடுத்துக்கொள்கிறீர்கள் யில்ட் ஸ்ட்ரெந்த் 525 முதல் 540 வரை அதிக மதிப்புள்ள 2020 ஐப் பார்த்தால் பிராக்சர் கடினத்தன்மையில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை இது 22 முதல் 27 MPa √m ஒவ்வொரு வகை மெட்டிரியலுக்கும் பிராக்சர் கடினத்தன்மையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் யில்ட் ஸ்ட்ரெந்த் மற்றும் பிராக்சர் கடினத்தன்மையின் மதிப்பு ஆகியவற்றிலிருந்து எந்த தொடர்பும் இல்லை யில்ட் ஸ்ட்ரெந்த் அதிகரித்தால் அது அவசியமில்லை பிராக்சர் கடின மதிப்பும் அதிகரிக்கிறது இவை இரண்டு சுயாதீனமான அளவுருக்கள் உண்மையில் யில்ட் ஸ்ட்ரெந்தின் அதிக மதிப்பையும் கடினத்தன்மையின் உயர் மதிப்பையும் கொண்ட மெட்டிரியலை உருவாக்குவது உலோகவியல் விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்பட்ட பணியாகும் இது அவர்களுக்கு ஒரு சவால் அவர்கள் தொடர்ந்து வேலை செய்கிறார்கள் மற்றும் நல்ல மெட்டிரியலை உருவாக்குகிறார்கள் பிளேன் ஸ்ட்ரெஸ் பிராக்சர் டப்னஸ் டெஸ்டிங் இதைப் பார்த்துவிட்டு பிளேன் ஸ்ட்ரெஸ் பிராக்சர் கடினத்தன்மை சோதனைக்கு செல்வோம் பிளேன் ஸ்ட்ரைன் பிராக்சர் கடினத்தன்மையை முன்னரே பார்த்தோம் பிளேன் ஸ்ட்ரைன் விஷயத்தில் தர நிலையான ஸ்பேசிமென்களைக் கண்டோம் பிராக்சர் கடினத்தன்மையை மதிப்பிடுவதற்கான நிலையான செயல்முறை உங்களிடம் உள்ளது மறுபுறம் பிளேன் ஸ்ட்ரெஸ் பிராக்சர் கடினத்தன்மை சோதனைக்கு நிலையான ஸ்பேசிமென்கள் இதுவரை முன்மொழியப்படவில்லை எனவே இதுதான் இவை இரண்டிற்குமான வித்தியாசம் மக்கள் என்ன செய்கிறார்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஸ்ட்ரெஸ் பிராக்சர் கடினத்தன்மை சோதனைக்கு பயன்படுத்தப்படும் சிறிய டென்ஷன் ஸ்பேசிமென் மற்றும் பிற ஸ்பேசிமென்கள் ஸ்ட்ரெஸ் பிராக்சர் கடினத்தன்மை சோதனைக்கு ஏற்றதல்ல எனவே மக்கள் சென்டர் கிராக்ட் பேனல்களைப் பயன்படுத்துகிறார்கள் மற்றொரு முக்கியமான அம்சம் ஸ்ட்ரைன் பிராக்சர் கடினத்தன்மையை நாங்கள் பார்த்தோம் நீங்கள் ஒரு கிராக்கை இயற்கையாக உருவாக்க வேண்டும் இயற்கையான கிராக் மூலம் மட்டுமே நீங்கள் சோதனையை நடத்த முடியும் அது ஒரு பெரிய சாகசம் நீங்கள் செவ்ரான் நாட்ச்சை பார்த்தீர்கள் செவ்ரான் நாட்ச் ஏன் பயன்படுத்தப்பட்டது என்பதையும் நீங்கள் பார்த்தீர்கள் நீங்கள் ஒரு ஏற்ற ஸ்பேசிமென்யைப் பெறுவதற்கு கிராக்கின் தோற்றம் மற்றும் பிளேன் மீது கட்டுப்பாட்டைக் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் ஃப்பெட்டிக் முன் விரிசல் கட்டுப்பாடுகள் மற்றும் பல கட்டுப்பாடுகளை கொண்டிருந்தீர்கள் எனவே ஸ்ட்ரெஸ் பிராக்சர் கடினத்தன்மை சோதனையின் போது தளர்வு ஒன்று ஒரு சா கட் போதுமானது ஸ்ட்ரெஸ் சோதனையில் மிகவும் தனித்துவமானது என்னவென்றால் நீங்கள் எப்போதும் ஒரு நிலையான பிராக்சரை தொடர்ந்து கேட்டாஸ்ட்ரோபிக் பைளியர் தருவீர்கள் எனவே என்ன நடக்கிறது என்றால் உங்களிடம் ஒரு சா கட் இருந்தால் இது நிலையான பிராக்சர் காரணமாக உண்மையான கிராக்காக மாறுகிறது ஸ்ட்ரைன் பிராக்சர் கடினத்தன்மை விஷயத்தில் நீங்கள் பெட்டிக் லோடிங்க் மூலம் இயற்கையான கிராக்கை உருவாக்க வேண்டும் ஸ்ட்ரெஸ் விஷயத்தில் அத்தகைய தேவையில்லை ஒரு சா கட் போதுமானது ஆனால் பரிந்துரைகளும் உள்ளன சா கட் எவ்வளவு மெல்லியதாக இருக்க வேண்டும் ரூட் ஆரம் என்னவாக இருக்க வேண்டும் எனவே வித்தியாசம் என்னவென்றால் ஸ்ட்ரெஸ் ஸ்பேசிமென்கள் ஃப்பெட்டிக் கிராக்காக வேண்டிய அவசியமில்லை ஆனால் இது மற்றொரு சிரமத்தையும் தருகிறது உங்களிடம் ஒரு சா கட் உள்ளது அது நிலையான பிராக்சர் கிராக்காக மாறும் பின்னர் கேடாஸ்ட்ரோபிக் பைளியர் தொடரும் ஸ்ட்ரெஸ் சோதனைகளில் ஒன்று பிராக்சர் ஏற்படும் கிராக்கின் நீளத்தைக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் அதில் பிழைகள் இருக்கலாம் எனவே இதை எவ்வாறு கையாள முடியும் என்பதையும் மக்கள் முடிவு செய்துள்ளனர் அவர்களையும் பார்ப்போம் எனவே இங்கே தேவைகளில் ஒன்று நீங்கள் மெதுவாக கிராக் வளர்ச்சியைக் கொண்டிருக்க வேண்டும் அது நடக்கவில்லை என்றால் பயன்படுத்தப்பட்ட சா கட் விரும்பத்தக்கதல்ல என்பதற்கான அறிகுறியாகும் எனவே எந்த ஸ்ட்ரெஸ் சோதனையிலும் கேட்டாஸ்ட்ரோபிக் பைளியர் தொடர்ந்து நிலையான பிராக்சர் இருக்க வேண்டும் அறிகுறி என்னவென்றால் சா கட்டை கவனத்தில் கொள்ள வேண்டும் சா கட் விரும்பத்தக்க பரிமாணமாக இருந்தால் கேட்டாஸ்ட்ரோபிக் பைளியரை தொடர்ந்து நிலையான பிராக்சர் நீங்கள் காண்பீர்கள் எனவே ஒரு பிரச்சனை என்னவென்றால் கிராக் முனையை மழுங்கடிப்பது உங்களிடம் போதுமான அளவு ஒரு சா கட் இருந்தால் அது பிளாஸ்டிக் டிபார்மேசன் காரணமாக மற்றும் ஸ்ட்ரெஸ் விஷயத்தில் உங்களுக்குத் தெரிந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய பிளாஸ்டிக் மண்டலம் இருக்கும் எனவே அந்த விஷயத்திலும் கூர்மையான கிராக்குகள உருவாகின்றன என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் நீங்கள் போட்டோ எலாஸ்டிக் எஸ்பிரிமெண்ட்ஸ்க்கு சென்றால் நாங்கள் எடுத்த சா கட்டின் தடிமன் முடிந்தவரை மெல்லியதாக எடுத்துக்கொள்வோம் என்று நாங்கள் கூறுவோம் 0 1 மில்லிமீட்டர் அல்லது அதற்கும் குறைவான வரிசையில் இருக்கலாம் பின்னர் ஒரு மெல்லிய ஸ்லிட் செய்யுங்கள் நிலையான பிராக்சர் காரணமாக ஸ்ட்ரெஸ் சோதனைக்கு நீங்கள் செல்லும்போது நீங்கள் எப்போதுமே இயற்கையான கிராக்கை பெறுவீர்கள் ஆனால் மக்கள் சோதனை ரீதியாகப் பெற்றிருப்பது என்னவென்றால் நீங்கள் ஒரு சிறிய ஆரம் கொண்டிருக்க வேண்டும் இது மெட்டிரியலால் கட்டளையிடப்படுகிறது எனவே நிலையான கிராக்கின் வளர்ச்சியை நீங்கள் காணவில்லை எனில் ஆரம்ப கிராக் எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை நீங்கள் சென்று விசாரிக்க வேண்டும் எனவே கவனிக்கப்படுவது என்னவென்றால் H 11 எஃகு விஷயத்தில் 20 மைக்ரான் ரூட் ஆரம் கிராக் அப்பட்டமானது என்று சொல்ல முடியாது நாங்கள் கூறியுள்ளோம் பிளண்டிங்க் நடக்கக்கூடாது நீங்கள் ஒரு கூர்மையான கிராக் வேண்டும் உங்களுக்கு ஒரு வரையறை உள்ளது இது பிளண்டிங்க் கருதப்படுகிறது உங்களிடம் 20 மைக்ரான் ரூட் ஆரம் இருந்தால் கிராக் பிளண்டிங்க் இருக்கிறது இது விரும்பத்தகாதது எனவே நீங்கள் இன்னும் நேர்த்தியான சா கட்டுக்கு செல்ல வேண்டும் இந்த சா கட் போதுமானது என்றாலும் அது எவ்வளவு நேர்த்தியானது என்பது மெட்டிரியலை பொறுத்தது சோதனை மற்றும் பிழை முறை மூலம் நீங்கள் அதைப் பெறலாம் அனுமதிக்கப்பட்ட பிளன்ட்நஸ் சோதனை ரீதியாக நிறுவ வேண்டும் என்றும் இது கூறுகிறது உங்களிடம் சில பரிசோதனை அளவுகோல்கள் உள்ளன விரிசலின் நீளம் அகலத்தின் மூன்றில் ஒரு பங்கிற்கும் குறைவாக இருக்க வேண்டும் 2a w3 நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் நீங்கள் பிளேன் ஸ்ட்ரெஸ் பிராக்சர் கடினத்தன்மை சோதனைக்கு வரும் போது பேனலின் அகலமும் முக்கியமானது இங்கே நீங்கள் ஒரு பரிசோதனை அளவுகோலைக் கொண்டிருக்கிறீர்கள் இது2a w3 என்று கூறுகிறது மேலும் நீங்கள் பெறும் பிராக்சர் ஸ்ட்ரெந்த் என்னவென்றால் யில்ட் ஸ்ட்ரெந்த் 2 முதல் 3 மடங்கு குறைவாக இருக்க வேண்டும் 𝛔 ys இது ஒரு சோதனை அளவுகோல் மட்டுமே ஆன்டி பக்ளின் கைடு இது மிகவும் சுவாரஸ்யமான கவனிப்பு எனக்கு ஒரு மெல்லிய பேனல் உள்ளது மற்றும் எனக்கு ஒரு கிராக் உள்ளது இது ஆன்டி பக்ளின் கைடு என ஸ்லைட்டின் தலைப்பு கூறுகிறது நான் இயங்குபடத்தை மீண்டும் காண்பிக்கிறேன் நீங்கள் பார்க்க முடியும் லோடுகளை உபயோகப்படுத்தும் போது கிராக் அருகிலுள்ள பகுதியை பக்கல் செய்கிறது இது ஏன் நடக்கிறது தெரியுமா நான் ஒரு டென்ஷன் மட்டுமே பயன்படுத்துகிறேன் கிராக்கின் அருகே ஏன் பக்ளிங்க் நடைபெறுகிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு துளையுடனுள்ள பிளேட்டின் முடிவுக்கு செல்ல வேண்டும் நாம் பார்த்த முடிவு என்ன என்று பார்ப்போம் நான் ஒரு துளையுடனுள்ள பிளேட் வைத்திருக்கிறேன் மற்றும் துளையின் ஆரம் பெரிதாகிறது இது அன் ஆக்ஷியல் லோடிங்க்குக்கு உட்பட்டது இதை விட ஸ்ட்ரெஸின் மாறுபாடு என்ன என்பதை நான் வைக்கிறேன் ஸ்ட்ரெஸின் மாறுபாட்டை நீங்கள் பார்த்தால் இந்த இரு முனைகளிலும் இது 3 மடங்கு 𝛔 மதிப்பை அடைகிறது ஏனெனில் லோடு கிடைமட்டமாக பயன்படுத்தப்படுகிறது

ஸ்ட்ரெஸ் கான்செண்ட்ரேசன் பாக்டர் 3 என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் முக்கியமான முடிவு என்னவென்றால் x ஆக்ஸிஸ் இந்த இடத்தில் இது தொலைதூர ஸ்ட்ரெஸின் மதிப்பை மைனஸில் அடைகிறது எனவே நீங்கள் இங்கே ஒரு சுருக்கத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு இங்கே ஒரு டென்ஷன் உள்ளது இது δ θθδ xx 1 cos⁡2θ என எளிதில் பெறக்கூடியது எனவே நீங்கள் θ வை 0 க்கு சமமாக வைத்தால் இந்த δ θθ சுருக்கமாகப் பெறுவீர்கள் இதுதான் நான் சொன்னேன் உங்களிடம் ஒரு வடிவியல் இடைநிறுத்தம் இருக்கும்போது அது நிச்சயமாக ஸ்ட்ரெஸை உருவாக்குகிறது மற்ற கவனிப்புகள் என்னவென்றால் வடிவியல் இடைநிறுத்தத்தின் அருகே ஒரு அன் அக்ஷியல் ஸ்ட்ரெஸ் பை அக்ஷியல் ஸ்ட்ரெஸாக மாறுகிறது நீங்கள் ஸ்ட்ரெஸை உண்மையிலேயே விசாரிக்கும் போது உங்களுக்கும் ஆச்சரியங்கள் உள்ளன நான் டென்ஷனை பயன்படுத்தும்போது துளை எல்லையில் உருவாக்கக்கூடிய கம்ப்ரஸ்ஸிவ் ஸ்ட்ரெஸ்களும் உள்ளன கிராக்கின் விஷயத்தில் அதற்கு மிகவும் ஒத்த ஒன்று நடக்கிறது எனவே நீங்கள் லோடுகளைப் பயன்படுத்தும்போது கம்ப்ரெஸ்ஸிவ் ஸ்ட்ரெஸ் பெரிதானலும் நீங்கள் ஒரு மெல்லிய பேனலைக் கொண்டிருப்பதாலும் பேனலின் பக்ளிங்க் சாத்தியமாகும் இந்த பக்ளிங்க் விரும்பத்தக்கதா இல்லையா என்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம் நீங்கள் சோதனையைச் செய்யும்போது நான் இடம் பெற வேண்டுமா அல்லது பக்ளிங்கைத் தடுக்கும் மதிப்புகளைக் கண்டுபிடிக்க வேண்டுமா அல்லது பக்ளிங்க் அனுமதிக்கப்படுகிறதா எனவே இது ஒரு விவாதத்திற்குறிய ஒரு விஷயம் மக்கள் அதை எவ்வாறு செய்தார்கள் என்று பார்ப்போம் எனவே மெல்லிய பேனல்களில் லோடு அதிகரிக்கும் போது கிராக் பக்லிங் ஏற்படக்கூடும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் உண்மையான கட்டமைப்புகளில் பக்ளிங்க் முழுமையாக கட்டுப்படுத்தப்படாமல் இருக்கலாம் எனவே மக்கள் சொல்வது என்னவென்றால் வழிகாட்டிகள் இல்லாமல் சோதனை முடிவுகள் சில நேரங்களில் விரும்பப்படுகின்றன ஆயினும்கூட உங்களிடம் உள்ள இந்த வரைபடத்தை நீங்கள் வரைகிறீர்கள் சிறப்பு வழிகாட்டுதல் வழங்கப்படுகின்றன அவை லோடுகளைப் பயன்படுத்தும்போது பேனலைத் பக்ளிங்கிலிருந்து தடுக்கிறது இவை பக்ளிங்கை தடுக்க வழி முறைகள் அவை ஆன்டி பக்ளிங்க் வழிகாட்டிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் எனவே ஒரு பரிந்துரை என்னவென்றால் எதிர்ப்பு ஆன்டி பக்ளிங்க் வழிகாட்டிகளுடன் சோதனை செய்யுங்கள் மற்ற பரிந்துரைகள் என்னவென்றால் நீங்கள் மெல்லிய பேனல்களைக் கொண்டிருக்கும்போது ஒரு உண்மையான கட்டமைப்பில் அங்கே எப்போதும் பக்ளிங்க் செய்வதைத் தடுக்க உங்களுக்கு ஒரு ஏற்பாடு இருக்காது எனவே சோதனை அவ்வாறு செய்யப்படுவது மிகவும் விவேகமானதாக இருக்கும் எனவே உங்கள் சோதனை முடிவுகளில் பக்ளிங்கின் விளைவு பதிந்துள்ளது எனவே இது விவாதத்திற்குரிய ஒரு விஷயம் மற்றொரு பரிந்துரை என்னவென்றால் நீங்கள் எப்போதும் லோடிங்க் செய்வதன் மூலம் ஒரு கிராக்கை வளர்க்க வேண்டும் நாங்கள் பார்த்தது என்னவென்றால் நீங்கள் லோடை அதிகரிக்கும் போது நிலையான பிராக்சரை தொடர்ந்து நிலையற்ற பிராக்சர் ஏற்படும் உண்மையில் இந்த பிளேன் ஸ்ட்ரெஸ் வீடியோ பதிவை மக்கள் செய்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால் நிலையான பிராக்சரை தொடர்ந்து நிலையற்ற பிராக்சர் இருக்கும் முடிவுகளை மக்கள் வடிகட்டுவது இதுதான் நீங்கள் அடிப்படையில் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் ஒரு ஆக்ஷியல் லோடிங்கை பயன்படுத்துகிறீர்கள் எந்த லோடில் முழு பேனலுக்கும் ஒரு கேட்டாஸ்ட்ரோபிக் பைளியர் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் எனவே இங்கே பரிந்துரைக்கப்படுவது என்னவென்றால் வெட்டுவதன் மூலம் கிராக்கின் நீளத்தை அதிகரிக்க வேண்டாம் பின்னர் கிரிடிகல் கிராக் லெந்தை கண்டறியவும் பேனல் அகலத்தின் தாக்கங்கள் நீங்கள் எப்போதும் லோடிங்க் மூலம் மட்டுமே கிராக்கை வளர்க்க வேண்டும் நீங்கள் அதை அவ்வாறு செய்தால் முடிவு சரியாக இருக்கும் மறுபுறம் கிரிட்டிகள் கிராக் லெங்த் மற்றும் கிரிட்டிகள் ஸ்ட்ரெஸை கண்டறிந்து கண்டுபிடிப்பதன் மூலம் நீங்கள் அதை வளர்த்தால் அது கிரிடிக்கல் கிராக் லெங்த் என்ன என்பதை அதிகமாக மதிப்பிடுவதற்கு வழிவகுக்கும் நாம் பார்க்கப் போவதால் ஆரம்ப விரிசல் நீளம் இருக்கப்போகிறது நிலையான கிராக் கிரௌத் அம்சம் உள்ளது அதைத் தொடர்ந்து நிலையற்ற பைலியர் உள்ளது R வளைவின் உதவியுடன் நீண்ட காலத்திற்கு முன்னர் பிளேன் ஸ்ட்ரெஸ் நிலையைப் பற்றி விவாதிக்கும்போது கூட நாங்கள் கண்டோம் அதைப் பற்றி மீண்டும் பார்ப்போம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட பேனல் அகலத்திற்கு அல்லது அதற்கு அப்பால் நீங்கள் முக்கியமான ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் ஆகக் கண்டறிந்தது எதுவாக இருந்தாலும் அது உறுதிப்படுத்துகிறது இதைப் பற்றி நீங்கள் ஒரு நேர்த்தியான படத்தை வரைய விரும்புகிறேன் எனவே உங்களிடம் ஒரு வரைபடம் உள்ளது X ஆக்ஸிஸில் பேனலின் அகலம் குறிப்பிடப்பட்டுள்ளது Y ஆக்ஸிஸில் உங்களுக்கு பிராக்சரின் கடினத்தன்மை உள்ளது நீங்கள் கண்டுபிடிப்பது என்னவென்றால் பேனலின் அகலம் ஒரு குறிப்பிட்ட அகலத்திற்கு அப்பால் அதிகரிக்கப்பட்டால் KIC இன் மதிப்பு மாறாமல் இருக்கும் எனவே இங்குள்ள விஷயம் என்னவென்றால் பிளேன் ஸ்ட்ரெஸ் பேனல் அகலத்திற்கு ஒரு பங்கு உண்டு கணக்கிடப்பட்ட மதிப்பு ஒரு மெட்டிரியல் தன்மையை போல நடந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட அகலத்தின் தேவை உள்ளது எனவே கவனிக்க வேண்டிய யோசனை என்னவென்றால் கொடுக்கப்பட்ட தடிமனுக்கு குறைந்தபட்ச பேனல் அகலம் இருக்க வேண்டும் சோதனை பிளேன் ஸ்ட்ரைன் பிராக்சர் கடினத்தன்மை மற்றும் பிளேன் ஸ்ட்ரெஸ் பிராக்சர் கடினத்தன்மை ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளது இந்த எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் அனைத்து அளவுருக்களையும் கொண்டு வருகிறீர்கள் இந்த முடிவுகளைப் பயன்படுத்தும்போது அதற்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டும் கேட்டாஸ்ட்ரோபிக் பைளியரை தொடர்ந்து நிலையான பிராக்ச்சர் மெல்லிய பேனல்களில் நிலையான பிராக்சர் எவ்வாறு நிகழ்கிறது என்பதைப் பார்ப்போம் புரிந்துகொண்டு மறுபரிசீலனைசெய்வோம் இதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது பாடத்தின் ஆரம்ப பகுதியில் விவாதிக்கப்பட்டது எனவே இடது புறத்தில் கிராக் ஆரம்பித்ததின் நீளம் உங்களிடம் உள்ளது வலது புறத்தில் நீங்கள் கிராக்கின் வளர்ச்சியைக் கொண்டிருக்கிறீர்கள் 𝛅a கொடுக்கப்பட்டுள்ளது Y ஆக்ஸிஸ் நீங்கள் ஆற்றல்களையும் G மற்றும் R ஐயும் திட்டமிடுகிறீர்கள் இந்த வடிவத்தில் உங்களுக்கு R வளைவு உள்ளது R வளைவு இது போன்ற செங்குத்தானது என்பதால் நீங்கள் 𝛔1 என ஸ்ட்ரெஸைக் கொண்டிருக்கும்போது அதனுடன் தொடர்புடைய ஆற்றல் வெளியீட்டு வீதம் G 1 ஆகும் இது எதிர்ப்பைக் காட்டிலும் குறைவாக இருக்கும் எனவே கிராக் பெரிதாகாது ஆனால் நான் 𝛔 2 ஐ அடையும் தருணம் இந்த இடத்தில் G2 R ஆக இருக்கும் லோடு சற்று அதிகரிக்கும் போது உங்களுக்கு நிலையான பிராக்சர் ஏற்படும் லோடு நிறுத்தப்பட்டால் கிராக் கூட நிறுத்தப்படும் நான் லோடுகளை அதிகரித்துக்கொண்டே இருந்தால் சிறிது நேரம் கழித்து உங்களுக்கு நிலையற்ற பிராக்சர் ஏற்படும் நாங்கள் முன்பு பார்த்தோம் ஆனால் இப்போது சிறந்த புரிதலுடன் இந்த அம்சத்தை நீங்கள் பாராட்ட முடியும் எனவே பயன்படுத்தப்பட்ட ஸ்ட்ரெஸின் கிரிடிக்கல் மதிப்பு 𝛔 c மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஆற்றல் வெளியீட்டு வீதம் G c ஐ அடையும் போது கோடு R வளைவுக்கு தொடுகோடு ஆக மாறுகிறது எனவே 𝛔 2 ஆல் 𝛔 c வரை கட்டளையிடப்படும் இடத்திலிருந்து நிலையான பிராக்சரின் அதிகரிக்கும் நீளம் 𝛅 a1 என உங்களுக்கு இருக்கும் எனவே கேள்வி இங்குதான் வருகிறது எந்த பேனலுக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பிராக்சரின் வலிமை என்ன கிரிடிக்கல் கிராக் நீளம் என்ன கேள்வி என்னவென்றால் நீங்கள் a1 ஐ ஒரு கிரிடிக்கல் கிராக் நீளமாக அல்லது a1 𝛅a1 ஐ ஒரு கிரிடிக்கல் கிராக் நீளமாக நீங்கள் நுட்பமான சிக்கல்களைப் பார்க்கவில்லை என்றால் நீங்கள் a1 𝛅a1 வை ஒரு கிரிடிக்கல் கிராக் நீளமாகக் கூறுவீர்கள் இது தவறு கிரிடிக்கல் கிராக் நீளமாக a1 𝛅a1 இருக்க முடியாது a1 மட்டுமே உங்களிடம் உள்ள கிராக் பிராக்சர் செயல்முறை காரணமாக இது a1 ல் இருந்து 𝛅a1 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இது பெட்டிக் அல்லது ஸ்ட்ரெஸ் கரோசன் அல்லது இதில் ஏதேனும் ஒன்று உங்களிடம் நிலையான பிராக்சர் உள்ளது அதைத் தொடர்ந்து நிலையற்ற பிராக்சர் உள்ளது ஆரம்ப நாட்களில் பிராக்சரை பற்றிய ஆய்வறிக்கையில் பல குழப்பங்கள் இருந்தன என்று மக்கள் சொல்கிறார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் இப்போது நாம் கவனித்தவை எதுவாக இருந்தாலும் கேட்டாஸ்ட்ரோபிக் பைளியருக்கு தேவையான மற்றும் போதுமான இரண்டு நிபந்தனைகளாக சுருக்கமாகக் கூறலாம் G R க்கு சமமாக இருக்க வேண்டும் அது தேவையான நிபந்தனை மற்றும் போதுமான நிபந்தனை என்னவென்றால் 𝞉G 𝞉a 𝞉R𝞉a எனவே அது ஒரு தொடுகோடு ஆகும்போது திருப்தி அடைகிறது நீங்கள் ஆய்வறிக்கையில் பார்க்கும் பிரச்சினை என்னவென்றால் 𝛔 c என்பது கிராக் நீளத்தின் பிராக்சர் வலிமை a1 𝛿a1 காக அல்ல ஆனால் அது a1 கானது

எனவே மக்கள் மற்றொரு மாற்று சொற்களைக் கொண்டு வந்துள்ளனர் KIC என்றால் என்ன என்று நீங்கள் பார்த்தால் 𝜷 என்பது ஃபினிட் ஜாமெட்ரிக்கான பாக்டர் என்று நீங்கள் வெறுமனே கூறுவீர்கள் இது w இன் செயல்பாடாக இருக்கும் 𝛔 c √𝝿ac என்பது நமக்குப் பழக்கமாகிவிட்டது அதாவது கிரிடிக்கல் கிராக் நீளம் என்ன என்பதை ac என நீங்கள் கொடுக்க வேண்டும் நீங்கள் அதை சரியாக அளவிட முடியாமல் போகலாம் எனவே மக்கள் வெளிப்படையான கடினத்தன்மையுடன் வந்தனர் இது K1e ஆகும் இது 𝛔 c √𝝿a1 ஆக வழங்க ப்படுகிறது இதை நாம் வரைபடமாகப் பார்ப்போம் நீங்கள் வரைபடத்தைப் பார்த்தவுடன் இந்த மாற்று வரையறையை நீங்கள் பாராட்ட முடியும் எனவே மெல்லிய பேனல்களில் நீங்கள் எப்போதும் நிலையான பிராக்சரை தொடர்ந்து நிலையற்ற பிராக்சர்பெறுவீர்கள் நான் குறிப்பிட்டுள்ளபடி பிளேன் ஸ்ட்ரெஸில் உடைந்த ஸ்பேசிமென்யிலிருந்து கிரிடிக்கல் கிராக் நீளத்தை அளவிடுவது கடினம் ஏனென்றால் அசல் கிராக் நீளம் மற்றும் நிலையான பிராக்சரின் போது பின்பற்றப்பட்ட கட்டம் ஆகியவற்றை நீங்கள் வேறுபடுத்திப் பார்க்க முடியாது அளவீட்டில் உங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கும் KIc𝜷𝛔 c √𝝿ac ஐ கண்டுபிடிப்பது கடினம் எனவே KIe𝜷𝛔 c √𝝿a1 என மாற்று வரையறையை மக்கள் பரிந்துரைத்துள்ளனர் இது வெளிப்படையான கடினத்தன்மை என அழைக்கப்படுகிறது எந்த கடினத்தன்மையில் கிராக் தொடங்குகிறது என்பதை நீங்கள் ஆய்வறிக்கையில் காண்பீர்கள் எந்த கடினத்தன்மையில் கேட்டாஸ்ட்ரோபிக் பைளியர் இருக்கும் வெளிப்படையான கடினத்தன்மை என்ன எனவே இந்த மூன்று வரையறைகளும் உள்ளன இங்கே நாம் காண்கிறோம் கிராக் ஒரு கேட்டாஸ்ட்ரோபிக் மதிப்பை கொண்டிருக்கும் போது கடினத்தன்மையின் மதிப்பு என்ன இது ஒரு வெளிப்படையான கடினத்தன்மை எங்கள் வரைபடத்தின்படி நீங்கள் 𝛔 1 அல்லது 𝛔 2 என ஸ்ட்ரெஸை கொண்டிருக்கும் வேறொன்றையும் நீங்கள் கொண்டிருக்கலாம் இதை நீங்கள் 𝝿a1 ஆக வைத்திருக்கிறீர்கள் ரெஷிடுயல் ஸ்ட்ரென்த் வரைபடம் அது ஆரம்ப பிராக்சர் கடினத்தன்மை நீங்கள் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான கருத்து என்னவென்றால் ஒரு கிராக் முன்னிலையில் ரெஷிடுயல் ஸ்ட்ரென்த் என்ன ஏனெனில் மெல்லிய பேனல்கள் விண்வெளி கட்டமைப்புகளில் பயன்படுத்தப்படுகின்றன பிராக்சர் இயக்கவியலின் யோசனை என்னவென்றால் எனது வடிவமைப்பு பாதுகாப்பானதா என்பதுதான் எனக்கு கிராக் இருந்தால் அதிலிருந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய ரெஷிடுயல் ஸ்ட்ரென்த் என்ன உங்களிடம் இங்கே இருப்பது என்னவென்றால் கிராக் நீளத்திற்கும் ஸ்ட்ரெஸ் இடையிலான வரைபடம் எனவே கிராக் நீளம் அதிகரிக்க அதிகரிக்க நான் பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ரெஸ் குறைந்து கொண்டே இருக்கும் கிராக் நீளம் மிகச் சிறியதாக இருக்கும்போது நீங்கள் மிகப் பெரிய ஸ்ட்ரெஸை பயன்படுத்தலாம் உண்மையில் அது காட்டப்பட்டுள்ளபடி அது முடிவிலியாக இருக்க முடியாது இது உங்கள் டிசைன் ஸ்ட்ரெந்த் அல்லது மெட்டிரியல் யில்ட் ஸ்ட்ரெந்த் வரையறுக்கப்படும் இது ஒரு மெல்லிய பேனல் என்பதால் நீங்கள் ட்ரெஸ்கா யில்ட் அளவுகோல்கள் செல்லுபடியாகும் அந்த வகையில் மாற்றியமைத்து பார்ப்போம் இது பொதுவாக கடினத்தன்மையின் மதிப்பிலிருந்து இந்த ரெஷிடுயல் ஸ்ட்ரென்த் வரைபடங்கள் எவ்வாறு தோன்றும் என்பதைக் கொடுக்கிறது கடினத்தன்மையின் குறைந்த மதிப்புக்கு நீங்கள் பயன்ப்பாட்டு ஸ்ட்ரெஸ்கள் குறைவாக இருக்கும் கடினத்தன்மையின் அதிக மதிப்புக்கு நீங்கள் பயன்ப்பாட்டு ஸ்ட்ரெஸ்கள் அதிகமாக இருக்கலாம் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இன்ஃபினிட் பேனல்களில் நிகர பிரிவு யில்டால் தோல்வி ஏற்படலாம் கிராக் நீளம் போதுமான அளவு இருந்தால் உங்களிடம் நிகர பிரிவு போதுமானதாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட லோடுகளுக்கு பிராக்சரை விட அதிகமாக இருந்தால் அது பிளாஸ்டிக் சரிவாக இருக்கும் இது பேனல் எவ்வாறு தோல்வியடையும் என்பதைக் குறிக்கும் இப்போது நாம் என்ன செய்வோம் வெளிப்படையான கடினத்தன்மையை எவ்வாறு பாராட்டலாம் என்பதைப் பார்ப்போம் ரெஷிடுயல் ஸ்ட்ரெந்தின் வரைபடம் பொதுவாக எவ்வாறு தோன்றும் என்பதை நாங்கள் பார்த்தோம் எனவே கிராக் நீளத்திற்கு இடையில் ஒரு வரைபடம் என்னிடம் உள்ளது இங்கே ஸ்ட்ரெஸ்சும் இருக்கிறது நீங்கள் இதைப் போன்ற ஒரு வரைபடத்தை வைத்திருக்க முடியும் 2a என்னும் நீளம் கொண்ட கிராக்கிற்கு 2a1 என்று ஒரு வேளை வைத்துக் கொண்டால் ஸ்ட்ரெஸின் ஒரு குறிப்பிட்ட மதிப்பில் உங்களுக்கு கிராக்கின் ஆரம்பம் உள்ளது இது போன்ற மற்றொரு வரைபடத்தை நீங்கள் வைத்திருக்க முடியும் கிராக் இவ்வாறு பெரிதாகும் 𝛔 c என்ற ஸ்ட்ரெஸ்த்தின் இந்த மதிப்பில் நீங்கள் ஒரு கேட்டாஸ்ட்ரோபிக் பைளியர்அடைவீர்கள் கிராக் நீளம் அதிகரித்து இந்த கோட்டை தொட்டவுடன் உங்களுக்கு கேட்டாஸ்ட்ரோபிக் பைளியர் ஏற்படும் இங்கே கிராக் துவக்கம் நடைபெறுகிறது இந்த வரைபடத்திலிருந்து நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்பது வெளிப்படையான கடினத்தன்மை என்ற கருத்தை உருவாக்க விரும்புகிறோம் எனவே வெளிப்படையான கடினத்தன்மைக்கு நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் இந்த ஸ்ட்ரெஸை நாம் பெறுவோம் இந்த கோடு சாய்ந்துள்ளது எனவே இதை கிடைமட்டமாக எழுதுவேன் நான் இதை வைத்திருப்பேன் நான் இந்த புள்ளியைக் குறிப்பேன் 2a1 என்னும் கிராக் நீளத்திற்கு இந்த சோதனையிலிருந்து எனக்கு ஒரு புள்ளி உள்ளது இது வெளிப்படையான கடினத்தன்மையைத் தரும் இதே போல் எல்லா புள்ளிகளுக்கும் நான் அதை செய்ய முடியும் உதாரணமாகஎன்னிடம் நீளமான கிராக் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் தொடங்குவதற்கு எனக்கு 2a1 எனும் கிராக் நீளம் உள்ளது என்னிடம் நீளமான கிராக் இருந்தால் சிறிய மதிப்பிலான ஸ்ட்ரெஸ்லியே கிராக் தொடங்க ஆரம்பிக்கும் மேலும் இது நீண்ட தூரம் செல்லும் என்பதையும் நீங்கள் காண்பீர்கள் பிராக்சர் கடினத்தன்மை அந்த வழி என்பதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் வெளிப்படையான கடினத்தன்மைக்கு மற்றொரு புள்ளியை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அவர்கள் அனைவரையும் நான் சேர்ப்பேன் என்று வைத்துக்கொள்வோம் K உடன் தொடர்புடைய வரைபடம் என்னிடம் உள்ளது அதுவே வெளிப்படையான கடினத்தன்மை எனவே நீங்கள் இங்கே வைத்திருப்பது என்னவென்றால் உங்களிடம் கிராக் நீளம் 2a1 என்று இருக்கும்போது கிராக் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெஸ் மட்டத்தில் தொடங்குகிறது இந்த ஸ்ட்ரெஸ் மட்டத்தில் கேட்டாஸ்ட்ரோபிக் பைளியர் ஏற்படுகிறது ஆனால் நீங்கள் அத்தகைய பாணியில் வெளிப்படையான கடினத்தன்மையை வளர்த்துக் கொள்கிறீர்கள் பைளியர் ஸ்ட்ரெஸ் 𝛔 C எனப்படும் ஆனால் ஆரம்ப கிராக் நீளம் a1 ஆகும் நாங்கள் பின்னர் என்ன செய்யப் போகிறோம் என்ற விவாதம் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையான கடினத்தன்மையின் அடிப்படையில் நீங்கள் அதை உருவாக்கலாம் அல்லது அதை ஆரம்ப கடினத்தன்மை வெளிப்படையான கடினத்தன்மை மற்றும் கேட்டாஸ்ட்ரோபிக் பைளியர் ஏற்படும் கடினத்தன்மை ஆகியவற்றைக் கொடுக்கும் வரைபடங்களையும் நீங்கள் காணலாம் மக்கள் மூன்று வரைபடங்களையும் தருகிறார்கள் இப்போது யோசனை என்னவென்றால் இந்த இரண்டு மண்டலங்களில் டேட்டாவை எவ்வாறு கையாளுகிறோம் என்பதைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் ஃபெடெர்சன் வழங்கிய எளிமைப்படுத்தல் உள்ளது ஒரு பொதுவான கடினத்தன்மைக்கு நாங்கள் அதை பயன்படுத்துவோம் இதே போன்ற வரைபடம் மற்ற கடினத்தன்மையின் மதிப்புகளுக்கும் செய்யலாம் இது ஃபெடெர்சன் கொடுத்த அணுகுமுறை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு பொறியியல் அணுகுமுறை கள கண்ணோட்டத்தில் இது மிகவும் நடைமுறைக்குரியது அதைப் பற்றிய சில விவரங்களை நாங்கள் அறியப் போகிறோம் உங்களிடம் x ஆக்ஸிஸில் கிராக் நீளம் உள்ளது மேலும் பேனல் அகலமும் குறிக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் பேனலின் அகலத்தையும் நீங்கள் கொண்டிருக்கலாம் ஏனெனில் இது அடிப்படையில் ஒரு நீள அளவீடு ஆகும் Y ஆக்ஸிஸ் உங்களுக்கு பைளியர் ஸ்ட்ரெசும் உள்ளது நான் அதை KIC க்காக எழுதியுள்ளேன் ஆரம்ப நிலை பிராக்சர் கடினத்தன்மை அல்லது வெளிப்படையான பிராக்சர் கடினத்தன்மைக்காகவும் இதை எழுதலாம் அது வரைபடத்தை மட்டுமே குழப்பும் எனவே நான் ஒரு வரைபடத்தை எடுத்துள்ளேன் இந்த வரைபடம் என்ன காண்பிக்கிறது கிராக் நீளம் சிறியதாக இருக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரெஸின் மதிப்புகள் மிகப் பெரியதாக கொண்டிருக்கலாம் இது பிஸிக்கல் ரீதியாக சாத்தியமில்லை நீங்கள் சொன்னால் இது சிறிய தடிமன் கொண்ட பேனல் நீங்கள் அதிகபட்ச ஸ்ட்ரெஸாக 𝛔 ys ஐ பெறுவீர்கள் ஏனெனில் பிளேன் ஸ்ட்ரெஸ் நிலைமைக்கு பொருந்தக்கூடியது ட்ரெஸ்கா யில்ட் அளவுகோலாகும் எனவே இதை நான் தொடங்குவதற்கு ஒரு புள்ளியாக எடுத்துக் கொள்ளலாம் நீங்கள் ஒரு தொடுகோடு வரைய வேண்டும் விவாதிக்கப்படுவதால் வரைபடத்தை உருவாக்குகிறீர்கள் உங்களிடம் ஆரம்பத்தில் ஒரு வரைபடம் உள்ளது இது 𝛔 c ஆல் சொல்லப்படுகிறது 𝛔c KIC √𝝿ac இப்போது நீங்கள் 𝛔 ys லிருந்து ஒரு தொடுகோடு வரைகிறீர்கள் இது உங்கள் அனலிட்டிக்கல் வடிவியலில் இருந்து எளிதாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மதிப்பில் இதைச் சந்திக்கும் நான் விவரங்களுக்குள் செல்லப் போவதில்லை இறுதி மதிப்புகளை நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன் எனவே இதன் பொருள்ரெஷிடுயல் ஸ்ட்ரென்த் வரைபடத்தில் ஒரு நேர் கோடு பகுதியும் ஒரு வளைவும் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் இது பேனல் அகலத்திற்கு அப்பாற்பட்டது என்னுடடைய பேனல் அகலம் இது அதிகம் என்று வைத்துக்கொள்வோம் எனது ரெஷிடுயல் ஸ்ட்ரென்த் வரைபடத்தின் பயனுள்ள வரம்பு என்ன எனவே பரிந்துரை என்னவென்றால் பேனல் அகல W லிருந்து ஒரு தொடுகோட்டை வரையவும் எனவே பேனல் W இன் அகலத்திற்கு ரெஷிடுயல் ஸ்ட்ரென்த் வரைபடம் ஒரு நேர் கோடு பகுதி வளைந்த பகுதி மற்றும் மற்றொரு நேர் கோடு பகுதியாக இருக்கும் மாறாத தடிமன் கொண்ட பேனல் ஃபெடெர்சனின் பொறியியல் அணுகுமுறை உங்களுக்கு தெரியும் இது ஃபெடெர்சன் வழங்கிய பரிந்துரை இது ஒரு பொறியியல் அணுகுமுறை மிகவும் பிரபலமானது மக்கள் அதை இடது மற்றும் வலதுபுறமாக பயன்படுத்துகிறார்கள் இப்போது இங்கே என்ன காண்பிக்கப்பட்டுள்ளது என்றால் நான் 𝛔 ys இல் இருந்து ஒரு தொடுகோட்டை வைக்கும் போது கிராக் நீளத்தின் தொடர்புடைய மதிப்புகள் என்ன ஃபைலியர் ஸ்ட்ரெசும் 𝛔 c 1 ஆக இருக்கும் இது 𝛔 ys இன் மூன்றில் இரு பங்காக வழங்கப்படுகிறது எனவே சோதனை அளவுகோல்களில் இதுதான் காரணம் ஃபைலியர் ஸ்ட்ரெஸ் 2 𝛔 ys ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் அல்லது 2 𝛔 ys க்கு 2 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கூறியுள்ளோம் இது 2 3 𝛔 ys அதை விட குறைவாக இருந்தது எனவே இது இந்த இடத்தில் மட்டுமே நடக்க வேண்டும் எனவே இந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தடுக்க விரும்புகிறீர்களா நீங்கள் W இலிருந்து ஒரு தொடுகோடு வரைந்தால் இதை நீங்கள் 2a2 W 3 ஆக இருக்கும் எனவே உங்கள் சோதனை அளவுகோல்கள் இந்த பாணியில் இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளன நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நேர் கோடு பகுதிகளுக்கு பிஸிக்கல் ரீதியான அடிப்படை இல்லை ஆனால் பொறியியல் நிலைப்பாட்டில் இருந்து பயனுள்ளதாக இருக்கும் பொறியியலாளர்களைப் பயிற்றுவிக்கும் பலரை நீங்கள் காண்பீர்கள் அவர்கள் பிராக்சர் இயக்கவியலுக்கு பங்களித்திருக்கிறார்கள் அவர்கள் சில தம்பு ரூல் எளிமைப்படுத்தல்களையும் கொண்டு வந்துள்ளனர் பிராக்சர் இயக்கவியல் கருத்துக்களை நடைமுறை வடிவியலுக்குப் பயன்படுத்துவதற்கு அவை உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளன அவர் கொடுத்த வழி இதுதான் எனவே நீங்கள் முழுமையான வளைவை எடுக்கவில்லை உங்களிடம் ஒரு நேர் கோடு பகுதி ஒரு வளைவு மற்றும் ஒரு நேர் கோடு பகுதி இருக்கும் இதிலிருந்து நீங்கள் சென்று கண்டுபிடிக்கலாம் குறைந்தபட்ச பேனல் அகலம் என்னவாக இருக்கும் அதைப் பார்ப்போம் பேனல் அகலத்திலிருந்து தொடுகோடுகளை வரைந்து கொண்டிருக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு பேனல் அகலத்தில் நீங்கள் காண்பது என்னவென்றால் உங்களிடம் ஒரு நேர் கோடு மட்டுமே இருக்கும் எந்த வளைந்த பகுதியும் இருக்காது எனவே அது குறைந்தபட்ச பேனல் அகலத்தின் மதிப்பு என்ன அதனால் பிராக்சரின் கடினத்தன்மை சோதனை செய்ய குறைந்தபட்ச பேனல் அகலமாக நீங்கள் அதை வைத்திருக்க வேண்டும் அதை விட அதிகமாக இருக்க வேண்டும் இந்த குறைந்தபட்ச பேனல் அகலம் 27 2𝝅 x KIC𝛔 ys 2 என வழங்கப்படுகிறது இங்கே சுருக்கம் என்னவென்றால் W குறைந்தபட்சம் என்பது குறைந்தபட்ச பலன் அகலமாகும் அதற்கான ரெஷிடுயல் ஸ்ட்ரென்த் வரைபடம் பொருந்தும் ஏனெனில் இறுதியில் நீங்கள் வடிவமைப்பிற்கு பிராக்சர் இயக்கவியல் கருத்துகளைப் பயன்படுத்த விரும்பினால் ரெஷிடுயல் ஸ்ட்ரென்த்வரைபடத்தைப் பெற வேண்டும் நீங்கள் எலாஸ்டோபிளாஸ்டிக் பகுப்பாய்வு சென்றதும் ஃபைலியர் அஸஸ்மென்ட் டயக்ரம் உங்களிடம் இருக்கும் அவை FAD என்று அழைக்கப்படுகின்றன நேரியல் எலாஸ்டிக் பிராக்சர் இயக்கவியலின் விஷயத்தில் ரெஷிடுயல் ஸ்ட்ரென்த் வரைபடம் உங்களிடம் இருக்கும் நீங்கள் வரைபடத்தை வரைய முடிந்தது என்று நினைக்கிறேன் இது மிகவும் எளிது நீங்கள் கருத்தை பாராட்ட வேண்டும் நீங்கள் அதைக் கண்டுபிடிப்பீர்கள் குறைந்தபட்ச பேனல் அகலம் இருக்க வேண்டும் அங்கு உங்களிடம் ஒரு நேர் கோடு மட்டுமே இருக்கும் இது ஆணையிடுகிறது எனவே அதை விட நீண்ட பேனல் இருக்க வேண்டும் நீங்கள் புரிந்து கொண்டவுடன் இந்த வரைபடத்தை உருவாக்குவது மிகவும் எளிது சோதனை சரிப்பார்ப்பு இப்போது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் இது நியாயமானதா மக்கள் எந்த எம்பிரிக்கல் அணுகுமுறைகளையும் கொண்டு வரும்போதெல்லாம் அதை நியாயப்படுத்த ஒரே வழி உண்மையான சோதனைகளை நடத்துங்கள் உங்கள் சோதனை முடிவுகள் இந்த முறையைப் பின்பற்றுகின்றனவா என்று சரி பாருங்கள் இது பின்வருமாறு இதை ஒரு பொறியியல் பகுப்பாய்வு ஆக ஏற்றுக்கொள்வதில் நீங்கள் மகிழ்ச்சியடைகிறீர்கள் மக்கள் இதைப் பெற்றுள்ளனர் அலுமினிய அலாய் 2219 க்கு ஒரு முடிவு உள்ளது மேலும் நீங்கள் x ஆக்ஸிஸ் வரையலாம் இது கிராக் நீளத்தை அளிக்கிறது நீங்கள் y ஆக்ஸிஸ் ஸ்ட்ரெஸ் நிலைகளைக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த புள்ளிகள் வரையப்படுகின்றன நீங்கள் அதைக் கடந்து செல்லும் ஒரு கோடு உள்ளது இந்த அலாய் KIC 113 MP√m ஆகும் ஃபெடெர்சனின் அணுகுமுறையைப் பயன்படுத்தி வெவ்வேறு பேனல் அகலங்களுக்கு நீங்கள் தொடுகோடுகளை வரையலாம் சோதனையிலிருந்து சில தகவல்களும் சோதனையில் இந்த கோடுகளுடன் பொருந்துகின்றன என்பதை மக்கள் கண்டறிந்துள்ளனர் இது ASTM இன் செயல் எனவே இது நியாயத்தை அளிக்கிறது பொறியியல் பகுப்பாய்விற்கான ஃபெடெர்சனின் அணுகுமுறை நியாயமான முறையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அதை நாம் தொடரலாம் எப்படியிருந்தாலும் பிராக்சர் மெக்கானிக்ஸில் நீங்கள் கற்ற அறிவு எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் பீல்ட் அப்ப்ளிகேஷன் ஆக செயல் படுத்த முடியும் எனவே ஃபெடெர்சனின் பகுபாய்வு மிக அழகாக சில பொறியியல் தோராயத்தை கொடுத்துள்ளது இது ஃப்பிராக்சர் கடினத்தன்மை சோதனை பற்றிய எங்கள் விவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறது இப்போது அடுத்த அத்தியாயத்திற்கு செல்கிறோம் வழக்கமான ஃப்பெடிக் வடிவமைப்பு இப்போது கிராக் துவக்கம் மற்றும் அதன் கால அவகாசம் மதிப்பீடு பற்றிய அத்தியாயத்திற்கு செல்கிறோம் நாங்கள் விவாதிப்பதற்கு முன் பார்ப்பது நல்லது வழக்கமான பெட்டிக் வடிவமைப்பு என்ன உங்களுக்குத் தெரிந்த அனைத்துமே பல கட்டமைப்புகள் வேரியபல் லோடிங்க் அனுபவிக்கின்றன மிகக் குறைவான கட்டமைப்புகள் மோனோடோனிக் லோடிங்க் கொண்டவை எனவே வேரியபல் லோடிங்க் காரணமாக கட்டமைப்பின் பதிலை நீங்கள் இடமளிக்க வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய எளிய மாதிரி ஒன்று லோடு சைக்லிக் முறையில் மாறுபடும் பின்னர் நீங்கள் ஃபோரியர் சீரிஸ் அனலைசிஸால் கொண்டு வந்து சிக்கலான லோடிங்கை ஹார்மோனிக்ஸ் அடிசனாக வெளிப்படுத்துவீர்கள் பின்னர் நிலைமையைக் கையாளுவீர்கள் வழக்கமான ஃப்பெட்டிக் வடிவமைப்பில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் S N கர்வின் உதவியைப் பெறுவீர்கள் கொடுக்கப்பட்ட மெட்டிரியல் S N கர்வை தேடுங்கள் அதிலிருந்து எதிர்பார்க்கப்படும் கால அவகாசம் அல்லது பொருளின் டாலெரான்ஸ் வரம்பின் அடிப்படையில் வடிவமைப்பு லோடு அல்லது ஸ்ட்ரெஸை தேர்ந்தெடுக்கவும்

நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் தொடர்வது இதுதான் நவீன ஆராய்ச்சி கூறுகிறது எந்தவொரு மெட்டிரியல் எண்டுறன்ஸ் லிமிட் போன்ற எதுவும் இல்லை ஸ்ட்ரஸும் சைக்லிக் ஸ்ட்ரெஸின் சில மதிப்பில் மெட்டிரியல் எப்போதும் தோல்வியடைகிறது இதைச் செய்ய நீண்ட நேரம் ஆகலாம் இதுதான் நவீன புரிதல் ஆனால் வழக்கமாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்களிடம் ஒரு சைக்லிக் லோடிங்க் இருந்தால் நீங்கள் மெட்டிரியலுக்கு S N வளைவை எடுத்து உங்கள் தேவையின் அடிப்படையில் டேட்டாவை சரியான முறையில் பயன்படுத்த முயற்சி செய்கிறீர்கள் மெட்டிரியல் டாலெரான்ஸ் வரம்பு கட்டுப்படுத்தப்பட்ட பெட்டிக் சோதனையால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் பொதுவாக சோதனை முடிவுகள் முழுமையாக தலைகீழாக சுழலும் வளைக்கும் ஸ்பேசிமென்க்கு கிடைக்கின்றன யாரோ உங்களுக்கு S N வளைவைத் தருகிறார்கள் டிபால்டு ஸ்பேசிமென் உள்ளமைவு சுழலும் வளைக்கும் ஸ்பேசிமெனை முழுமையாக மாற்றியமைக்கிறது வேறு எந்த சூழ்நிலையிலும் அந்த முடிவுகளுக்கு பொருத்தமான திருத்தம் பாக்டர்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும் அந்த முடிவுகள் ஃப்பெட்டிக் ஆய்வறிக்கையை நன்றாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன நான் இங்கே ஒன்றை வலியுறுத்த விரும்புகிறேன் ஒரு ஃப்பெட்டிக் சோதனையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்களிடம் நான்கு புள்ளி வளைவு ஸ்பேசிமென் உள்ளது நீங்கள் லோடுகளைப் பயன்படுத்துகிறீர்கள் ஸ்பேசிமென் உடைக்கும்போது மொத்த சுழ்ற்சியின் எண்ணிக்கை என்ன சுற்று வரைபடம் கூட வடிவமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் மட்டும் குறிப்பிடுகிறீர்கள் சுழற்சி முறை ஸ்ட்ரெஸின் மதிப்பு மற்றும் சுழற்சியின் எண்ணிக்கை என்ன ஸ்பேசிமென் உடைகிறது உங்களுக்கு கிராக் ஏற்பட்டால் என்ன ஆகும் கிராக் எவ்வாறு தொடர்கிறது மற்றும் பலவற்றை நீங்கள் கண்காணிக்கவில்லை இதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு ஃப்பெட்டிக் சோதனையிலிருந்து டேட்டாவை சேகரித்தீர்கள் ஒரு பொதுவான எஃகுக்கான பிரபலமான S N வரைபடம் கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு லாக் லாக் ப்ளாட் என கொடுக்கப்பட்டுள்ளது அங்கே ஒரு சிதறல் நடக்கும் சரியாக சோதனை நடத்ததினால் அங்கே சிதறல் நடக்கும் பிராக்சர் மெக்கானிக்ஸ் அடிப்படையிலான வடிவமைப்பிற்கு பதிலளிக்க வேண்டிய கேள்விகள் குறைந்த பட்சம் எதிர்பார்க்கப்படும் கால அவகாசம் ஒரு கொடுக்கப்பட்ட மாற்று ஸ்ட்ரெஸிற்கு N நீங்கள் ஒரு கோட்டை வரைவீர்கள் நீங்கள் கண்டுபிடி எண்டுறன்ஸ் லிமிட் என்ன என்று நீங்கள் கண்டுபிடியுங்கள் வழக்கமான ஃப்பெட்டிக் சோதனை அணுகுமுறையில் நீங்கள் தொடர்ந்தது இதுதான் நடைபெறும் ஃப்பெட்டிக் அடிப்படையிலான வடிவமைப்பு நீங்கள் இதை மட்டுமே செய்வீர்கள் இந்த நேரத்தில் நான் பிராக்சர் இயக்கவியலுக்கு வருகிறேன் நான் மேலும் கேள்விகளைக் கேட்கப் போகிறேன் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும்வழிமுறைகளில் ஒன்று ஃப்பெட்டிகினால் கிராக் வளர்கிறது மற்றொன்று சேவையினல் கிராக் வளர்கிறது

எனவே பிராக்சர் இயக்கவியல் சூழ்நிலையில் எனக்கு பெட்டிக் கிராக் வளர்ந்து கொண்டிருந்தால் உங்களிடம் கிராக்கை கண்டுபிடிக்க NDT முறை உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் ஒரு வடிவமைப்பாளராக இருந்தால் சூழ்நிலைக்கு எவ்வாறு பிரதிபலிக்க வேண்டும் இதில் ஒரு கிராக் காணப்படுவதால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறீர்களா எனவே ஸ்பேசிமெனை நிராகரிக்கவும் கட்டமைப்பை நிராகரிக்கவும் அல்லது சரியான நடவடிக்கைகளைச் செய்யவும் இது அறிவியல் ஆலோசனையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு சீரற்ற தீர்ப்பை பெற முடியாது பதிலளிக்க வேண்டிய கேள்விகள் என்னவென்றால்பொருட்கள் அல்லது இயந்திரத்தை இயக்குவது பாதுகாப்பானதா பாதுகாப்பாக இருந்தால் எவ்வளவு காலம் கிராக் வளர்ச்சியைக் கண்காணிக்க முடியுமா இதனால் கேடாஸ்ட்ரோபிக் தோல்வி ஏற்படுவதற்கு முன்பு ஒரு பகுதியை நிராகரிக்கவோ அல்லது இயந்திரத்தை நிறுத்தவோ முடியுமா நாம் முன்பு கேட்ட இந்த கேள்விகளுடன் தொடர்புடைய ஒன்று பிராக்சர் இயக்கவியலின் பாடங்கள் எவ்வாறு உதவ வேண்டும் அந்த கேள்விகளை நாங்கள் மீண்டும் கேட்கிறோம் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இவை மிக முக்கியமான பிரச்சினைகள் குறிப்பாக நீங்கள் ஒருவிமானத்தை பார்த்தால் ஒவ்வொரு புறப்படுதல் மற்றும் தரையிறக்கம் ஒரு சுழற்சியாகக் கருதப்படுகிறது நீளமான விமானத்தில் இதெல்லாம் அதிகம் நடக்காது ஆனால் புறப்படுதல் மற்றும் தரையிறக்கம் மிகவும் முக்கியமானது ஒவ்வொரு புறப்படுதலும் தரையிறங்கும் உங்களுக்குத் தெரியும் விமானத்தின் சில அம்சங்களை ஆய்வு செய்ய பொறியாளர்கள் இருப்பார்கள் விமானம் பல மணிநேரம் பறந்த பிறகு என்னென்ன பொருட்களை சரி பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு அட்டவணை உள்ளது உங்களிடம் ஒரு அட்டவணை உருவாக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் ஒரு அட்டவணையை உருவாக்க வேண்டுமானால் அது பயணிகளுக்கும் கட்டமைப்பிற்கும் பாதுகாப்பை வழங்கப் போகிறது என்றால் நீங்கள் ஒரு விஞ்ஞான அடிப்படையைக் கொண்டிருக்க வேண்டும் மற்றும் இந்த அட்டவணைகளை தீர்மானிக்க வேண்டும் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க ஒரு ஃப்பெட்டிக் சோதனை முடிவு நிச்சயமாக பொருத்தமானதல்ல எனவே நீங்கள் நிச்சயமாக கூடுதல் சோதனைகளுக்கு சென்று கூடுதல் டேட்டாவை சேகரிக்க வேண்டும் டேட்டாவைச் சேகரித்தவுடன் அதை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் டேட்டாவை ஒரு வடிவத்தில் வழங்க வேண்டும் என்பதால் நீங்கள் அதைப் பயன்படுத்தலாம் டேட்டாவை வழங்குவதில் புத்தி கூர்மை இருக்க வேண்டும் அதைத்தான் அடுத்த வகுப்பில் நீங்கள் காண்பீர்கள் இந்தத் டேட்டாவைப் பயன்படுத்துவதில் பாரிஸின் பங்களிப்பு என்ன கிராக் வளர்ச்சி வளைவுகள் எனப்படுவதையும் நாங்கள் பார்ப்போம் சேகரிக்கப்பட்ட மிகப்பெரிய டேட்டாகளைப் பயன்படுத்தி அதைப் புரிந்துகொள்வதற்கு நீங்கள் சரியாகப் பயன்படுத்த வேண்டும் எனவே இந்த வகுப்பில் பிளேன் ஸ்ட்ரெஸ் பிராக்சர் கடினத்தன்மை சோதனையில் நாங்கள் முக்கியமாக கவனம் செலுத்தினோம் நாங்கள் முன்னிலைப்படுத்திய முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு ஃப்பெட்டிக் தேவையில்லை இதை ஒரு சா கட் கூட செய்யும் இது எந்த அளவையும் பார்க்க உங்களுக்கு ஒரு கொடுப்பனவை வழங்காது ரூட் ஆரம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதில் ஒரு கட்டுப்பாடு உள்ளது எனவே இது உங்களது சா எவ்வளவு நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறது மாறாமல் நீங்கள் ஒரு நிலையான பிராக்சரை தொடர்ந்து நிலையற்ற பிராக்சரை கொண்டிருக்க வேண்டும் இந்த பிளேன் ஸ்ட்ரெஸ் பிராக்சர் கடினத்தன்மை சோதனையின் கானொலியை மக்கள் பதிவு செய்கிறார்கள் எனவே நிலையான பிராக்சர் இல்லாவிட்டால் அவர்கள் சோதனையை நிராகரிப்பார்கள் நாம் பார்த்தோம் பேனல் அகலமும் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது இந்த சோதனையின் முடிவுகளில் ஒன்று ஃபெடெர்சன் பரிந்துரைத்த ரெஷிடுயல் ஸ்ட்ரென்த் வரைபடம் பிராக்சர் கடினத்தன்மை என்றால் என்ன ஃபெடெர்சனின் பொறியியல் பகுப்பாய்வின் சோதனை நியாயப்படுத்தலையும் நாங்கள் பார்த்துள்ளோம் இறுதியாக நாங்கள் பார்த்தோம் வழக்கமான பெட்டிக் அடிப்படையிலான வடிவமைப்பில் பின்பற்றப்பட்ட அடிப்படை நடைமுறைகள் என்ன பிராக்சர் இயக்கவியல் அடிப்படையிலான வடிவமைப்பில் எந்த வகையான கேள்விகளுக்கு நாம் பதில்களைக் கொண்டிருக்க வேண்டும் அதற்கு கூடுதல் டேட்டா சேகரிப்பு மற்றும் அந்த டேட்டாவை எங்களுக்கு பயனுள்ள பாணியில் வழங்குவது தேவைப்படும் இவை அனைத்தும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்